நேரியல் அளவீட்டு பகுதி 12 அனைவரையும் அடுத்த விரிவுரையான நேரியல் அளவீட்டு என்பதற்கு வரவேற்கிறேன் இந்த கலந்துரையாடலில் ஒரு சிறிய முன்னுரையை தொடர்ந்து நேரியல் அளவீட்டு கருவிகள் சர்பேஸ் ப்ளெட்ஸ் வி ப்ளாக்ஸ் கிராஜுவேடட் ஸ்கேல்ஸ் ஸ்கேல்டு இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் வெர்னியர் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் மைக்ரோமீட்டர் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் மற்றும் ஸ்லிப் கேஜஸ் ஆகியவற்றின் வடிவமைப்பை பார்க்கலாம் இவைகள் அனைத்தும் நேரியல் அளவீட்டு அளவீடு செய்ய பயன்படுகிறது அதனால் அளவீடு கருவிகள் லைன் மெசர்மென்டிற்காகவோ அல்லது எண்டு மெசர்மென்டிற்காகவோ வடிவமைக்கப்படும் இதற்கு முன்பு லைன் டு எண்டு மற்றும் எண்டு டு லைன் மாற்றுவதிற்கான விடையினைக் கண்டோம் ஆகையால் நேரியல் அளவீட்டு பற்றி பேசினால் அது ஸ்டீல் ரூலர் அல்லது வெர்னியர் கேலிப்பேர் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டுகளே ஆகும் ஒழுங்கான அளவை எடுப்பதற்காக இரண்டு கருவிகளின் இடைப்பட்ட தூரத்தை சமமாக அமைத்தல் வேண்டும் எனவே இந்த எண்டு மெசர்மென்ட் எப்போதும் தட்டையான மேற்பரப்புகள் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்வதோடு நீளத்தை அளவிட முயற்சிக்கிறோம் எடுத்துக்காட்டு ஸ்கிரெவ் காஜ் வெர்னியர் காலிபர் மற்றும் மைக்ரோமீட்டர் ஆகியவை இயந்திரக் கடை மற்றும் கருவி அறை மற்றும் கல்வியாளர்களிடையே மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் நேரியல் அளவீட்டு கருவியாகும் காலிபர்கள் மற்றும் டிவைடர்கள் ஆகியவைகளும் நேரியல் அளவீட்டு சாதனங்களாகும் காலிப்பர் என்பது உங்கள் பிளக் கேஜஸ் போன்றது ஆகையால் கேலிபறை கொண்டு விட்டத்தை பொருத்தலாம் அல்லது ஒரு உறுப்பின் விட்டத்தை பொருத்தி வெளியே இழுத்து லைன் அளவீட்டு முன் நிறுத்தி டைமென்ஷன்களை அளவீடு செய்யலாம் அதேபோல் டிவைடெரிலும் டைமென்ஷன்களை அளவீடு செய்யலாம் அதுவும் நேரியல் அளவீட்டு கருவிகளில் ஒன்று மற்றும் அது அடிப்படையில் டைமென்ஷன்களை மாற்றும் கருவியாக இருக்கும் அவைகள் நீளத்தின் அளவீட்டு ஸ்கேலில் நேரடியாக வழங்காது எனவே அவை நேரடியாக வழங்காது ஆனால் நாம் செய்வது ஒப்பீட்டாளர் போன்ற ஒன்றை எடுக்க முயற்சிக்கிறோம் ஒரு பேனாவை வைத்து டைமென்ஷன்களை அளவீடு செய்ய முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் அதை அளவிடும்போது அது ஒரு கேஜய் போன்றது எனவே நீங்கள் அதை உள்ளே தள்ளுங்கள் அதனை ஒரு ஸ்கேலில் எடுத்து அளவீடு செய்தவுடன் வெளியே எடுத்துவிடலாம் நேரியல் அளவீட்டு கருவிகள் நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக கோடு வரைந்து அளவீடு செய்ய ஸ்கேளை பயன்படுத்துகிறோம் அதற்காக நீங்கள் ஒரு மேசனுடன் பேசினால் அவர் எப்போதும் அளவீட்டு நாடாவைப் பொறுத்து அளவீடு செய்வார் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் நேரியல் அளவீட்டு ஆகும் ப்ரேசிசன் மற்றும் துல்லியம் ஆகியவையின் கடுமையான கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய நேரியல் அளவீட்டு கருவிகள் வடிவமைக்கப்பட வேண்டும் இப்போது ப்ரேசிசன் மற்றும் துல்லியத்தை வேறுபடுத்தி அறிய உங்களால் முடிகிறதா அதே நேரத்தில் கருவி இயக்குவதற்கு முடிந்தவரை எளிமையானதாகவும் மற்றும் விலை குறைவாகவும் பயனருக்கு சிக்கனமான பொருள் என்ற உணர்வை தரவேண்டும் எனவே கருவி முடிந்தவரை எளிமையானதாக இருக்க வேண்டும் உங்களிடம் உள்ள எந்தவொரு கருவியையும் வைத்திருக்க முயற்சிக்கும்போது எந்த முக்கிய விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் முதல் விஷயம் நீங்கள் பெறும் கருவி தெளிவாக அதன் பண்புகளை தரவேண்டும் அடுத்து அதைப் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் எனவே அந்த கருவியை பயன்படுத்துவதற்கு ஒரு தனித்திறன் கொண்ட தொழிலாளியை கோரக்கூடாது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் அதன் மெசர்மென்டடில் அது துல்லியமாகவும் ப்ரேஸிஸ்ஸாகவும் இருக்க வேண்டும் அதனுடைய தகவல்கள் சிறந்த மீண்டும் நிகழ்தகவு தர வேண்டும் இது பயன்பாட்டினால் எந்த சூழ்நிலைகளிலும் அழியாவண்ணம் இருக்க வேண்டும் அது சிக்கனமானதாகவும் மக்கள் வாங்கும் வகையில் இருக்க வேண்டும் எந்தவொரு கருவிக்கும் சில பண்புகள் இருக்க வேண்டும் அவைகள் தெளிவாக இருக்க வேண்டும் அது அளவீடு செய்த மதிப்பை தெளிவாகக் காட்ட வேண்டும் அதைப் பயன்படுத்த எளிமையாக இருக்க வேண்டும் மற்றும் அது துல்லியமாகவும் ப்ரேஸிஸ்ஸாகவும் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் மீண்டும் மறுசெயற்திறன் என்று சொல்லும்போது இரண்டு வரையறைகளை தருகிறது எனவே அதற்கு நல்ல மறுசெயற்திறனை தர வேண்டும் எனவே இதன் பொருள் நீங்கள் எதைப் பயன்படுத்தினாலும் அதைச் எந்தவொரு மாற்றத்தையும் தவறாக கொண்டு வர முயற்சிக்கக்கூடாது இது பயன்பாட்டினால் எந்த சூழ்நிலைகளிலும் அழியாவண்ணம் இருக்க வேண்டும் இது முடிந்தவரை சிக்கனமான கருவியாக இருக்க வேண்டும் எனவே எந்த கருவிகளிலும் இருக்கும் சில பண்புகள் அல்லது அம்சங்களினை பார்த்தோம் அவைகளில் லீயினராகவோ அல்லது அங்குலராகவோ எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு கருவியில் இவைகளை எதிர்பார்க்கலாம் நேரியல் அளவீட்டு கருவியின் வடிவமைப்பிற்கான பரிசீலனைகள் பின்வருமாறு லைன் கிராடுவேடெட் கருவியின் மெசரிங் அக்குகுரசி உண்மையான லைன் கிராடுவேஷன் அக்குகுரசி பொறுத்தே அமையும் அதிகப்படியான தடிமன் எனவே அதிகப்படியான திக்னஸ் அல்லது சரி இல்லாத லைன் கிராடுவேஷன் கருவிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ரீடிங் துல்லியத்தை பாதிக்கும் இதற்கு முன் சொன்னது தெளிவு எந்த ஒரு கருவியும் ஒரு ஸ்கேலை பொருத்து அளவீடு செய்யும் பொழுது லைன் கிராஜுவேஷன் அரிப்புகளுக்கு இழப்பீடு தராவிட்டால் அது சந்தேகத்திற்குரியது ஆகையால் அந்த கருவி லைன் கிராஜுவேஷன் அரிப்புகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் மற்றும் சரியான லைன் கிராஜுவேஷன் துல்லியத்தை பெற்றிருக்க வேண்டும் இணைப்பபானது வெர்சட்டிலிட்டியினை மேம்படுத்த முடியும் அதாவது நீங்கள் ஆட் ஆன்சை சேர்த்து நிறைய அளவீட்டுகளில் முயற்சி செய்யலாம் அதனால் கருவியின் வெர்சட்டிலிட்டியினை மேம்படுத்தலாம் இருப்பினும் அனைத்து இணைப்பும் கருவியுடன் ஒழுங்காக பயன்படுத்தப்படாவிட்டால் நிறைய பிழைகளை உருவாக்கும் அதாவது இன்னும் ஒரு இணைப்பை அளவுகோலில் சேர்க்கும் பொழுது சரியாக சேர்க்கவில்லை என்றால் அது பிழையை உருவாக்கும் இந்த பிழையால் நமக்கு சரியான மதிப்பை பெற முடியாது இணைப்புகள் இருக்கும்போது அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் அவைகள் இருப்பதால் நம்பகத்தன்மையை மேம்படுத்துகிறது மற்றும் பிழைகளை குறைக்கிறது ப்ரெசிஸ்ஸினை பெறுவதற்கு காலிபர் போன்ற கருவிகள் பயனரின் உணர்வைப் பொறுத்தே அமையும் அதாவது ஒரு ஷாப்ட்டை காலிபருடன் வைக்கும் போது அதனுடைய லூசெனஸ் மற்றும் டைட்னெஸ் பயன்படுத்துபவரின் உணர்வை பொறுத்தே அமையும் ஆகையால் கேலிபர் போன்ற கருவியானது பயன்படுத்துபவரின் உணர்வை பொருத்தே அமையும் நல்ல தரமுள்ள ஒரு கருவியானது நம்பகத்தன்மையையும் உயர்த்தும் ஆனால் பயன்படுத்துபவரின் திறனைப் பொறுத்தே துல்லியம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆகையால் நேரியல் அளவீட்டிற்காக பீலேர் காலிபர்ஸ்களை பயன்படுத்தும் போது பயன்படுத்துபவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து துல்லியம் அளவீட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் பிரின்ஸிபிள் அப் அலைன்மெண்ட் என்பது மிகவும் முக்கியம் அப்பே ஸ்Abbe's பிழை என்பது ஒன்று உள்ளது பிரின்ஸிபிள் அப் அலைன்மெண்ட் கூறுகிறது லைன் ஒப் மேசுர்மென்ட்டும் லைன் ஒப் டைமென்ஷனும் ஒன்றுபட்டிருத்தள் வேண்டும் இது ஒரு முக்கிய குறிப்பாகும் ஒரு வேளை கோடுகள் ஒன்றுபட்டில்லாமல் போனாள் அங்கே ஒரு சிறிய அங்கிளானது வித்தியாசமான மதிப்பை கொடுக்கும் உதாரணமாக அவைகள் ஒன்றுபட்டு இல்லாமல் போனால் மற்றும் அது சாய்ந்த அங்கிளாக இருந்தாள் முடிவில் sinθ∨cosθ என்ற வேல்யு பேசில் சேர்ந்துவிடும் அடிப்படையான கொள்கை என்னவென்றால் சிறந்த வடிவமைப்பு மற்றும் அளவீட்டை துல்லியமாகவும் நம்பகத்தன்மையுடன் இருப்பதை உறுதிப்படுத்திக்கொள்ள வேண்டும் பணம் ஒரு பொருட்டல்ல மெக்கானிக்கல் மற்றும் ஸ்கிரெவ் காஜினை பயன்படுத்தும் பொழுது இரண்டாவது மற்றும் மூன்றாவது டெசிமல்களினை கிடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது ஆகையால் டிஜிட்டல் டிஸ்ப்ளேக்கு எப்போதும் முன்னுரிமை தரப்படுகிறது ஆகையால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டெசிமல்களினை கிடைப்பதற்கு டிஜிட்டல் டிஸ்ப்ளே வைத்திருப்பதே சிறந்தது இன்றைய எலக்ட்ரானிக்ஸ் உறுதியானதாகவும் பன்மடங்கு முன்னேறி உள்ளது ஆகையால் பேட்டரியின் வாழ்க்கை மற்றும் அதன் பெயர்வுத்திறன் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பெரிதாகிக் கொண்டே வருகிறது கருவி மற்றும் அளவீடு செய்யும் பொருளின் மேற்பரப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பினை தவிர்க்க முடியாது ஆகையால் பொருள் சிதைவதை தவிர்க்க காண்டாக்ட் போர்ஸ் உகந்ததாக இருக்க வேண்டும் நான் எனது முதல் விரிவுரையில் எடுத்துக்காட்டாக என்ன வேலை உங்களுக்கு கொடுத்தேன் நான் ஒரு தோலினை கொடுத்தேன் அதில் மேற்பரப்பு கடினத்தன்மை அல்லது மேற்பரப்பு குணங்களை அளவீடு செய்ய சொல்லியிருந்தேன் எனவே ஒரு தோல் ஒரு எலாஸ்டிக் பொருள் ஆகும் எனவே காண்டாக்ட் போர்ஸகள் தோலின் மீது செலுத்தப்படும் போர்ஸகள் பொருத்து அதனுடைய விலகல் மற்றும் வேல்லியு மாறும் எனவே கருவியின் டயல் வெர்சன் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் டயல் வெர்சன் என்றாள் அனலோகோஸ் எலக்ட்ரானிக் வெர்சனில் டிஜிட்டலிள் படிப்பதினை எளிதாக்குகிறது ஆனாலும் அவ்விரண்டும் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய அடிப்படையான கொள்கையயை கடைப்பிடித்தல் வேண்டும் அது என்ன அடிப்படை கொள்கை என்றால் இரண்டடிற்கும் இடையிலான அணுகல்கள் ஒன்றுபடுதலே மிகவும் முக்கியமாகும் அதனால் எலெக்ட்ரானிக்ஸ் போக விரும்பினால் அது டிஜிட்டலே அல்லது அனலோகோஸ் வெளிப்பாடே ஆகும் இதுதான் சர்பேஸ் ப்லேட் என்ற கருவியாகும் சர்பேஸ் ப்லேட்ஸ் கடினமான திடமான கிடைமட்டு தட்டயான தட்டு ஆகும் அது ரெபன்ஸ் பிலேனில் ப்ரேஸிஸனிர்காக பயன்படுகிறது இதில் நீங்கள் அளவீட்டை துவங்கும்போது ஒரு டேட்டம் தட்டயாகவும் மற்றொரு டேட்டம் ரீபெரென்ஸ் ஆக இருக்க வேண்டும் உதாரணமாக நான் சர்பேஸ் பிளேட்டை வைக்கிறேன் நான் எள் ஸ்குயரை பார்ப்பதற்கு வைக்கிறேன் இதுதான் பிளாட் சர்பேஸ் ஏதாவது அங்கிள் இருந்தாள் எள் ஸ்குயர் அங்கிள் தீட்டாவை θ வைத்து இருக்கும் இந்த தீட்டா எனக்கு L length X Sinθ மதிப்பினை கொடுக்க முயற்சிக்கும் ஆகையால் வேறு மதிப்பே உங்களுக்கு கிடைக்கும் மெசர்மென்ட் சரியாக இருப்பதற்காக ரெபென்ஸ் பிலேனை கருவியுடன் சேர்த்து வைப்போம் சரி இதுதான் ரெபென்ஸ் பிலேன் மற்றும் சர்பேஸ் பிளேட் தான் ரெபென்ஸ் பிலேன் இதுபோல் தான் பல மெசர்மென்ட் இல் பயன்படுகிறது உதாரணமாக ஹைட் கேஜ் சர்பேஸ் பிளேட் மேல் வைக்கப்படுகிறது சர்பேஸ் பிளேட்டின் துல்லியத்தை மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் அது ஒரு டேட்மாக உங்களின் பொருளின் அனைத்து அளவீட்டிற்கும் பயன்படுகிறது ஒரு ஷாப்ட்டை வைப்பதற்கும் ஒரு பிளாட் ப்ளெட்டை வைப்பதற்கும் வேறு ஏதாவது பொருளை வைப்பதற்கும் மற்றும் உங்களுக்கு ரெபெரென்ஸ் சுரபேஸ் இருந்தால் அந்த ரெபெரென்ஸ் பிளேன் ரெபெரென்ஸ் ப்ளெட்டை உரசி இருக்கவேண்டும் சர்பேஸ் பிளேட் வழக்கமாக கேஸ்ட் ஐரானிலிருந்து உருவாக்கப்படும் மற்றும் சர்பேஸ் பிளேட் எப்பொழுதும் ஹார்டெனேட்டாக இருக்கும் அதனால் தேய்மானத்திற்கு எதிராக சிறப்பாக செயல்படும் சர்பேஸ் பிளேட்டுகள் கேஸ்ட் அயன் அல்லது க்ரானிட்டினால் உருவாக்கப்படும் எதனால் கேஸ்ட் அயன் மற்றும் க்ரானிட் என்றால் அதற்கு கோபிசசின்ட் ஆப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் மிகவும் குறைவாகும் மற்றும் இங்கே ஒரு ஸகிராப்பிங் ஆபரேஷன் செய்வோம் முதலில் பிட்ஸ் உருவாக்கி அதை பிளாட் ஆக ஆக்க முயற்சி செய்வோம் அது மயில்டாக மாறாது க்ரானிட் சர்பேஸ் பிளேட் மேம்பட்டதாக இருந்தாலும் கேஸ்ட் அயன் பரந்த அளவில் பயன்படுகிறது ஏனென்றால் க்ரானிட்டில் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் மற்றும் அனைத்தும் நன்றாக இருந்தாளும் எளிதில் உடையக்கூடிய தன்மை கொண்டது ஆகையால் ஒரு அதிர்ச்சி அல்லது ஏதாவது நடந்தால் பிளவு ஏற்பட்டு உடையக் கூடிய வாய்ப்பு உருவாகும் கேஸ்ட் அயன் சர்பேஸ் பிலேட்டை ஒரு கருவியாக சரியான துல்லியத்திற்காக லாப்பிங் க்ரானைட் சர்பாஸ் பிலேட்டிற்கு செயல்படும் கேஸ்ட் அயன் பரந்த சர்பேஸ் பிலேட் மேல் லப்பிங் மீடியாவுடன் இம்ப்ரெகநட்டாக அனுமதிக்கும் அதனால் தான் நாம் சர்பேஸ் பிலேட்டை அளவீட்டிற்காக ரெபெரென்ஸ் பிளேனாக பயன்படுத்தலாம் ஆகையால் கேஸ்ட் அயன் சர்பேஸ் பிலேட்ஸ் அனைத்தும் பிளைன் அல்லது அலோயிட் கிளோஸ் க்ராய்ன்ட் கேஸ்ட் அயனாள் உருவாக்கப்பட்டிருக்கும் உறுதிக்காக ரிப்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சரி எங்கே இருக்கிறது ரிப்ஸ் சரி அதை நீங்கள் உற்று பார்த்தால் அடிப்பகுதியில் கனமான பிளேட் இருக்கும் நீங்கள் அடிப்பகுதியில் பார்ப்பது கேஸ்ட் அயன் மற்றும் இங்கே நீங்கள் பார்ப்பது ரிப்ஸ் இந்த ரிப்ஸ் வளைவதற்கும் திடீர் உருமாற்றத்தையும் எதிர்க்க உறுதியை கொடுக்கும் ஏனென்றால் இது ஒரு சிறிய சர்பேஸ் பிலேட் ஆகும் நீங்கள் சர்பேஸ் பிலேட்டை ஒவ்வொரு மீட்டருக்கும் வைத்துக்கொள்ளலாம் அதனால் ஒரு மீட்டர் நீளத்திற்கு வளைவதற்கும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது IS 2285 1991 ரிப்ஸ்சுடிய காம்போசிஷன் அளவு மற்றும் கிராஸ் செக்ஷன் மற்றும் பிளேடின் தடிமன் விவரங்களை குறிக்கின்றது சர்ஃபேஸ் பிளேட்டுகள் மூன்று கிரேடில் தயாரிக்கப்படுகின்றன 0 I மற்றும் II 0 மற்றும் I இன் டிகிரி ஆப் பிலாட்ன்ஸ் கிடைப்பதற்கு ஹாண்ட் சிகிராப்டு மூலம் உருவாக்கலாம் ஸ்கிராப்பிங் என்பது ஒரு சர்ப்பேசை பிளாட்டாக மாற்றக்கூடியஆபரேஷன் அதனால் ஸ்க்ரப்பிங்கில் பொருளை அடர்த்தியாக்கி பின்பு அதை நீக்கி பின்பு பெர்சியன் ப்ளூவை தடவ வேண்டும் இப்பொழுது பிட்ஸ்சின் யூனிபார்மிட்டி சரிபார்க்க வேண்டும் இதன்மூலம் சர்பேஸ் பிளாட்னஸ் கிடைக்கும் அதனால் இவைகள் இரண்டும் ஸ்க்ரராப்பிங் மூலம் கிடைக்கின்றது II கிரேடிற்கு போகும் பொழுது அக்குரசி அதிகமாக இருக்கும் சரி இதுதான் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் இதுதான் கிரேட்ஸ் அதிகப்படியான பிளாட்ன்ஸ் மாற்றத்தை மைக்ரான்சில் காணமுடிகிறது 4 microns 15 microns ஆகும் அதனால் ஏறத்தாழ அதனுடைய எடை அதிகமாகவே தெரியும் ஏனென்றால் அது ஸ்டாண்டர்ட்டை பொறுத்து இருக்கும் அதனால் கிரானைட் சர்பேஸ் பிளேட்டுகளே காஸ்ட் ஐயன் சர்பேஸ் பிளேட்டுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான சர்பேஸ் பிளேட்டுகள் கருப்பு வண்ணத்தில் உருவாக்கப்படுகிறது அடுத்ததாக இளஞ்சிவப்பு கிரானைட் டுகள் முன் மதிக்கப்படுகின்றன ஆனால் கருப்பு நிறமே பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் CMM இயந்திரத்தில் நீங்கள் சர்பேஸ் பிளேட்டுகளை பார்க்க முடிகிறது குவார்டினட் மெசுரிங் இயந்திரதினுடைய அடிப்படையே எப்பொழுதும் கிரானைட்டே ஆகும் கிரானைட் காஸ்ட் ஐயனை விட பல நன்மைகளை கொண்டது இயற்கையாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக வார்பிங் மற்றும் அழிவின்றி கிடைக்கும் அதனால் கிரானைட்டே சிறந்தது வார்பிங் மிகவும் குறைவாக இருக்கும் இருமடங்கு காஸ்ட் ஐயனை விட கடினமாகவும் வெட்ப நிலையால் பாதிக்காத வகையில் இருக்கும் சில நேரத்தில் காஸ்ட் ஐயன் துருப்பிடித்தல்லினால் பாதிப்பை உருவாக்கும் கிரானைட்டில் துருப்பிடித்தல் இல்லை மேக்நெடிக் பீல்டின் விளைவு இல்லை அதில் பர்ர்ஸ் மற்றும் ப்ரொற்றுசன்ஸ் இல்லை ஏனென்றால் மிகவும் சிறிய கிறைன் ஸ்டருக்டரால் ஆனது ஆகையால் இன்றைய காலத்தில் இதே அதிகமாக பயன்படுகிறது மக்களும் காஸ்ட் ஐயனை விட கிரானைட்டையே அதிகமாக பயன்படுத்துகின்றனர் ஆகையால் ஸ்டாண்டர்டை பொருத்து மூன்று கிரேட்களை நீங்கள் பார்க்க முடியும் 0001 மற்றும் அனைத்தும் மைக்ரோன்ஸ் மில்லிமீட்டரில் உள்ளது அதனால் நீங்கள் மைக்ரான்ச்சிற்கு மாற்றிக்கொள்ளலாம் மற்றும் கருவிகள் இவைகள் தான் வெய்ட்ஸ் உதாரணமாக இதுதான் 1500 into 1200 இது கிட்டத்தட்ட 1000 kilos இது இங்கே 900 kilos அதாவது கிட்டத்தட்ட சிறிதளவு சின்னதாகும் அடுத்தது வி பிளாக் நான் வி பிளாக்கினை காண்பிக்கிறேன் இதுதான் வி பிளாக் இந்த வி பிளாக் இல் சிலிண்டர் பீசை வைக்க முயற்சிக்கலாம் பிறகு அதன் உயரத்தை அளவீடு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அளவீடு செய்யலாம் ஒருவேளை அது மேக்னெட்டிக் பொருளாக இருந்தால் ஒரு பிளாட் பிளேட்டை வைத்து பிறகு க்நகாபை திருகவும் பின்பு மேக்னடைஸ் செய்ய வேண்டும் பின்பு பெர்மனெண்ட் மேக்நெட்டாள் வி பிளாக் சர்பேஸ் பிளேட்டை கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் வி பிளாக் பல இடங்களில் வட்டமான கிராஸ் செக்ஷன் உள்ள பொருட்களை ஆய்வு மேற்கொள்ள பயன்படுகிறது வட்டமான கிராஸ் செக்ஷன் கொண்ட பொருளில் ஆய்வு செய்து உயரத்தை கண்டுபிடிக்கலாம் மற்றும் வேறு ஏதாவதும் கண்டுபிடிக்கலாம் வி பிளாக் இன் முக்கிய வேலை மெசர்மென்ட்டிற்காக சிலிண்ட்றிகல் பொருளை பிடிப்பது தான் அப்படி இல்லை என்றால் பொருளை பிடிப்பது மிகவும் கடினம் வி பிளாக் இன் V பக்கத்தில் கெட்டியாக பொருந்தும் மற்றும் பொருளின் ஆக்சிஸ் வி பிளாக் சைடிற்கும் பேசிற்கும் பேரல்லல்ளாக இருக்கும் பொதுவாக V என்பது 90° சில நேரங்களில் 120° யாகக்கூட கிடைக்கும் இங்கே இது ஸ்டீல் ளால் செய்யப்பட்டது மற்றும் அதனுடைய ஹார்ட்னெஸ் 60 Rc ஆகும் மற்றும் இதுதான் கிரவுண்ட் அது 50 முதல் 200 millimeter வரை மாறும் பிளாட்னஸ் சுகுயரென்ஸ் பேரல்லெலிசும் flatness squareness parallelism ஆகியவற்றின் துல்லியம் கம்மியாக இருக்கும் 5 microns வி பிளாக் இல் 150 millimeter வரை இருக்கும் மற்றும் அது அதைவிட அதிகமாக 0 1 ஆக இருக்கும் அதாவது இரண்டு கிரேடுகள் மொத்தம் கிரேடு A மற்றும் கிரேடு B அதாவது ஆக்குரசி கிரேடை பொருத்து V block இன் கிரேடு B இல் பிலாட்னஸ் 5 for 150 millimeter ராக இருக்கும் அதனால் தான் கிரேடு A பிளாக் தான் சிறந்தது அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாக கூறியுள்ளேன் அடுத்து நாம் ஸ்கேல்டு இன்ஸ்ட்ருமென்ட்டை பார்க்கலாம் இதுவரை நாம் பார்த்தது லீனியர் இப்போது நாம் பார்க்கப்போவது ஸ்கேல்ட் முதலில் இது ஒரு டெப்த் காஜ் ஆகும் உங்களுக்கு நான் டெப்த் காஜை காண்பிக்கிறேன் இது தான் டெப்த் கேஜ் அதில் நிறைய கிராடுவேஷன்கள் இருக்கும் உங்களிடம் பிண் அல்லது பிளங்கர் உள்ளது அதை அளவீடு செய்ய ஒரு துளையில் நுழைய வேண்டும் அந்த துளையில் பொறுத்த முயற்சிக்க வேண்டும் இதுதான் சரிப்படுத்தப்பட்ட உயரம் கிராஜுவேஷன்ஸ்களை இப்போது உங்களால் பார்க்க முடிகிறது இதுதான் டெப்த் கேஜ் மெசர்மென்ட் ஹோல் க்ரூவ்ஸ் மற்றும் ரெஸ்ஸ்ஸஸ்hole grooves and recesses ஆகியவற்றை அளவீடு செய்ய டெப்த் கேஜ் கருவியே முன்னிறுத்தப்படுகிறது ஒருவேளை ஒரு பிளைன்ட ஹோளின் உயரத்தை கணக்கெடுக்க விரும்பினாள் டெப்த் கேஜ் மட்டுமே ஒரே வாய்ப்பாகும் அதனால் உங்களிடம் ஹோல் க்ரூவ்ஸ் மற்றும் ரெஸ்ஸ்ஸஸ் எது இருந்தாலும் டெப்த் கேஜை பயன்படுத்தலாம் இது அடிப்படையில் ஒரு கிராஜுவேட்டட் ராடை அல்லது ரூல்ஸ்சை வைத்திருக்கும் வைகள் டீ ஹெடெட் அல்லது ஸ்டோக்கிள் சறுக்கும் துல்லியமாக படிப்பதற்கு வசதி படுத்த ஸ்கிரேவ் கிளாம்ப் மூலமாக ஒரு நிலையில் நிறுத்தலாம் மெசர்மென்ட்ட்டிற்காக ரெபரன்ஸ் பாயின்ட்டை பெறுவதற்கு அதன் தலையயை சுற்றி ராடை முன்னே கொண்டு போகலாம் ராட் அல்லது ரூல்ஸை கீழே இடிக்கும் வரை தள்ள வேண்டும் ஸ்கிரேவ் கிளாம்ப் மூலம் ராடை லாக் செய்யலாம் பிறகு டெப்த் கேஜை எடுத்து ரீடிங்கசை துல்லியமாக எடுக்கலாம் எளிதாக டெப்த் கேஜ் மூலம் பல புள்ளிகளில் எளிதாக செய்யலாம் இதுதான் டெப்த் கேஜ் இங்கே உங்களால் கிராஜுவேஷன்சை பார்க்க முடிகிறது மற்றும் லீஸ்ட்கவுண்ட் 1 micron வரை செல்லும் பொதுவாக அது 10 micron ஆகும் அது 1 micron வரை செல்லும் இதுதான் லீஸ்ட்கவுண்ட் லீஸ்ட்கவுண்ட் என்றால் என்ன இரண்டு கிராஜுவேஷன்ஸ் இடையே உள்ள குறைந்தபட்ச தூரமே லீஸ்ட்கவுண்ட் ஆகும் அடுத்ததாக சுவாரசியமான ஒன்றை பார்ப்போம் அதுதான் கம்பைன்ட் செட் கம்பைன்ட் செட் என்பது மூன்று கருவிகளால் உருவாக்கப்பட்டது இதுவரை பார்த்தது ஒரே ஒரு கருவி ஒரு V block ஒரு பிளாட் பிளேட் ஒரு டெப்த் கேஜ் ஒரு வெர்னியரொ அல்லது ஸ்க்ரேவ் கேஜாக இருக்கலாம் ஆகையால் இவைகள் அனைத்தும் தனி கருவியாகும் ஒரு பிளாட் பிளேட்டை பொருத்தோ அல்லது ஒரு ரெபெரென்ஸ் ப்ளெனை பொருத்தோ நிறைய அம்சங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நாம் கம்பயன்ட் செட்டையோ அல்லது காம்பினேஷன் செட்டையோ பயன்படுத்த வேண்டும் ஓரு காம்பினேஷன் செட் மூன்று கருவிகளால் ஆனதாகும் காம்பினேஷன் ஆப் ஸ்குயர் என்பது ஸ்குயர் ஹெட் மற்றும் ஸ்டீல் ரூளர்றாள் ஆனதாகும் அது மூன்று கருவிகளால் ஆனதாகும் அவைகள் ஓரு ஸ்குயர் ஹேட் ஒரு ஸ்டீல் ரூலர் ஒரு புரோடெக்டர் ஹேட் மற்றும் சென்டர் ஹேட் ஓரு ஸ்குயர் ஹேட் ஒரு ஸ்டீல் ரோலர் ஒரு புரோடெக்டர் ஹேட் மற்றும் சென்டர் ஹேட் காம்பினேஷன் ஆப் ஸ்குயரை டெப்த் அல்லது ஹெயிட் காஜகவோ பயன்படுத்தப்படுகிறது புரோடெக்டர் ஹேட் ஆங்கில் காஜகவோ அல்லது ஒரு பொருளின் ஆங்கிளை அளவீடு செய்ய பயன்படுத்தலாம் சென்டர்ஹேட்டை பயன்படுத்தி எளிதில் ஒரு பொருளின் சற்குலர் கிராஸ் செக்ஷன் டையாமெட்டரை அளவீடு செய்யலாம் இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் இங்கே இருக்கிறது ஒரு ஸ்குயர் புரோடெக்டர் மற்றும் சென்டர் ஹெட் ஸ்ட்டீல் ரூலரில் ஒரு காம்பினேஷன் செட் மிகவும் பயனுள்ள எக்ஸ்ட்டென்ஷனாக உள்ளது ஸ்ட்டீல் ரூலரில் அடிப்படையாக நீலத்தை அளவீடு செய்யலாம் இது ஒரு நான் பிரேசிசன் கருவியாகும் இது ப்ரோடுக்ஷ்ன் இன்ஸ்பெக்ஷனில் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது இது அதிகமாக டூல் ரூம்ஸ் மற்றும் டை மேக்கிங்கில் பயன்படுத்தப்படுகிறது இது வெர்சடயில் மற்றும் சுவாரசியமான கருவியானது ட்ரை ஸ்கொயர் என்ற கருவியில் இருந்து உருவானது ட்ரை ஸ்கொயர் என்றால் என்ன ட்ரை ஸ்கொயர் இப்படித்தான் இருக்கும் இரு பிளாட் சுரபேஸகளுக்கு இடையே உள்ள ஸகுயர்னசை ட்ரை ஸ்கொயறால் சரி பார்க்க முடியும் மக்கள் அதனை டி ஸ்கொயர் என்று கூப்பிடுவார்கள் இதுதான் அது இங்கே நீங்கள் பார்ப்பது வி பிளாக் காம்பினேஷன் செட் இது தான் வி பிளாக் இந்த அங்கிளை தான் நீங்கள் அளவீடு செய்ய வேண்டும் மற்றும் அதனை வரிசைப்படுத்தி டெப்த்தையும் அளவீடு செய்ய முடியும் அவைகள் எல்லாம் அற்புதமான கருவியாகும் கண்டிப்பாக உங்களிடம் திறன் இருந்தால் மட்டுமே அதை உபயோகிக்க முடியும் இதற்கு முன் பார்த்த கம்போன்ண்ட்டை வரையலாம் என்று நினைக்கிறேன் இங்கே ஆங்கிள் 60 ±2° இதிலிருந்து அது 40 ± 0 ஆக இருக்கும் சரி இதில் நீங்கள் பார்ப்பது தான் ஆங்கிள் உயரத்தையும் அளவீடு செய்ய வேண்டும் டெப்த்தும் இருக்கிறது அது இதுவரை இருக்கிறது சரி உங்களிடம் உள்ள ஒரு டெப்த் ஒரு ஆங்கிள் ஒரு நீளம் ஆகியவற்றை அளவீடு செய்ய வேண்டும் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் காம்பினேஷன் செட்டால் அளவீடு செய்ய முடியும் இது ஸ்க்கேளின் மீது சருக்கும் நீங்கள் வி பிளாக்கை பொருத்தலாம் இதில் சிலிண்டரிகள் காம்போனென்ட் ஒரு ஆங்கிலுடன் இருக்கும் இப்பொழுது காம்பினேஷனை பயன்படுத்தினால் அதிலிருந்து முடிவை தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது இதுதான் கேளிப்பர் கேளிப்பர் அடிப்படையாக டைமென்ஷன்சை எடுப்பதற்கு பயன்படுகிறது ஆனால் வேலூயிஸை அது கொடுக்காது இதனால் நிறைய பொருட்களின் டைமென்ஷன்சை அக்குரெக்டாக அளவீடு செய்ய ஸ்டீல் ருளேரால் முடியாது அதனால் குறிப்பாக சர்க்குளர் சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன் உள்ள பொருளை ஸ்டீல் ருளேரில் பயன்படுத்த முடியாது அதனால் நாம் கேலிபரயே பயன்படுத்துகிறோம் ஸ்டீல் ருளேரை மட்டும் வைத்து அளவீடு செய்தால் பிழையை உருவாக்கும் தேவையான துல்லியதிற்காக ஸ்டீல் ருளேரை டியாமெட்ரிக்கல்லி பொசிஷன்ட் என்ற நிலைக்கு வைப்பது கடினம் அதற்கு பதிலாக காம்பினேஷன் செட்ட்டை பயன்படுத்தலாம் இருந்தபோதிலும் காலிபர்களே உண்மையான அளவீட்டை ரூளராக மாற்றும் டிரான்ஸ்பர் கருவிகள் அவைகள் ஒரு பொருளின் டயாமீட்டரை எளிதில் கைப்பற்றும் இதன் மூலம் அதிகப்படியான காலிபரின் கால்களின் தூரத்தை கண்டுபிடிக்கலாம் காலிபரின் கால்கள் ஒரு பொருளின் டையாமீட்டர் மேல் அது நகரும் காலிபர்கள் ஸ்னாப் கேஜ்ஜை போன்றதே ப்ரோடுக்ஸ்கன் இன்ஸ்பெக்சனில் காலிபர்சுகள் அதிகமாக பயன்படுவது இல்லை ஆனாலும் டூல் ரூமில் பரவலாக பயன்படுகிறது காம்பினேஷன் செட்டுகள் மற்றும் காலிபர்சுகள் டூல் ரூமில் பயன்படுகிறது டூல் ரூமில் அடிப்படையாக டூளை உருவாக்குவதற்கும் கிரைண்டிங் போன்ற வழக்கமான செயல்முறைக்கும் பயன்படுகின்றது உதாரணமாக மெடலிற்காக டை என்ற டூளை இன்ஜெக்சன் மோல்டிங்கிள் பயன்படுகிறது அதனால் அதைப் பயன்படுத்தி டூல்ஸ்களை உருவாக்கலாம் அதனால் அது டூல்ஸ்களை உருவாகின்றது என்றும் வழக்கமான புரோடக்சன் நேரத்தை அல்லது HSS டூல் அல்லது HSS ட்ரில் அல்லது லாபிங் டூலை உருவாக்கும் இவைகள் அனைத்தும் டூல் ரூமில் செய்யப்படுகின்றது இதனால் இந்த காலிபறை அதிகம் பயன்படுத்துகின்றனர் காலிப்பர் இரண்டு வகைப்படும் ஓன்று பார்ம் ஜய்ண்ட் மற்றும் இன்னொன்று ஸ்ப்ரிங்கை போன்றது நீங்கள் காம்பஸ்சையோ அல்லது டிவைடர்சிய பார்ம் ஜய்ண்ட் மற்றும் ஸ்ப்ரிங் ஜய்ண்ட்டாக பார்த்திருப்பீர்கள் பார்ம் ஜய்ண்ட் என்பது காலிபருக்கு உள்ளேயோ வெளியேயோ இருக்கலாம் இது OD க்கு மற்றும் இது ID க்கு மெசர்மென்ட்டிற்க்காக ஸ்கேள்கள் இருந்தாலும் பார்ம் ஜய்ண்ட் காலிப்பர் மற்றும் ட்ரான்ஸபர் காலிப்பர் இவைகள் அனைத்தும் மதிப்பை மாற்றுவதற்கு பயன்படுகின்றது இவைகள் தான் வெவ்வேறு வகைகள் இதுதான் இன்வர்டு இதுதான் அவுட்வர்டு மற்றும் அட்டச்மெண்ட்டை சேர்த்து இன்வர்டு அல்லது அவுட்வர்டு டைமென்ஷனாக மாற்றலாம் அடுத்து கருவி நாம் பார்க்கப் போவது பார்க்கப்போவது வெர்னியர் காலிப்பர் இந்த கருவியில் ப்ரேசிசன் இல்லாததாளும் அம்பிளிபிகேஷன் இல்லாததாலும் நான் ப்ரேசிசன் கருவியாகவே கருதப்படுகின்றது ஒரு ஸ்டீல் ரூலறால் 1 மில்லி மீட்டர் வரை துல்லியமாக செய்ய முடியும் 0 5 மில்லி மீட்டர் வரை சிறப்பாக அளவீடு செய்ய முடியும் அதைவிட அக்கூரட்டாக வேண்டுமென்றால் வெர்னியர் காலிப்பர் மற்றும் ஸ்குரு காஜ் போன்ற கருவிகளை பயன்படுத்த வேண்டும் அதனுடைய வடிவமைப்பினால் குறுகிய நிலையில் எளிதில் டைமென்ஷன் மாற்றத்தைத் தராது மறுபக்கம் வெர்னியர் கருவிகள் வெர்னியர் ஸ்கேல் கோட்பாட்டின் மூலம் மிகவும் அகுரட்டாக அளவீடு செய்யலாம் பிரைஸஸ் கருவிகளைப் போலவே இது டைமென்ஷனை விரிவாக்கி கொடுக்கும் இதுவரை நாம் காலிபரை பற்றி பார்த்தோம் பிறகு லீனியர் மெசரிங் ரூலெர் பற்றி பார்த்தோம் பிறகு அதனுடைய காம்பினேஷனை பார்த்தோம் இவைகள் அனைத்தும் அதிகப்படியான ப்ரேசிசனை கொண்டது இல்லை ஆனால் வெர்னியறிடம் அதிகப்படியான ப்ரேசிசனை கொண்டதாகும் இப்பொழுது வெர்னியர் காலிப்பர் இன் லீஸ்ட் கவுண்ட்டை கணக்கிடலாம் வெர்னியரின் லீஸ்ட் கவுண்ட் என்பது குறுகிய நீளம் அல்லது ஒரு பொருளின் குறுகிய திக்னசின் மெசர்மென்ட் ஆகும் டி எப் டி மானிட்டரின் லீஸ்ட் கவுன்ட் என்ன அங்கே ஒரு பிக்சல் உள்ளது ரபிட் புரோடோடைபிங் என்றால் என்ன அதற்குப் பெயர் வோக்ஸ்சள் நீங்கள் சாதாரண ஸ்கேளில் பார்த்தால் இரண்டு கோடுகளுக்கு இடையில் உள்ளது தான் லீஸ்ட் கவுண்ட் வெர்னியர் கருவிகளுக்கு லீஸ்ட் கவுண்ட் இவ்வாறு கணக்கு எடுக்கப்படுகிறது n Vernier Scale Division V D Main Scale Division M D 1 V D Least Count 1 M Dn Total Reading M D V C Where M D Main Scale Division V D Vernier Scale Division அதனால் லீஸ்ட் கவுண்ட் என்பது 1 M D தான் சரி பிறகு அதனை 1 n−1n M D என்று எழுதலாம் ஆகையால் லீஸ்ட் கவுண்ட் என்பது 1 MSDn எந்த ஒரு ரீடிங் எடுத்தாலும் அது MSD வெர்னியர் ஸ்கேல் இங்கே நான் அக்குரோனிமை விளக்குகிறேன் D அல்லது M R என்பது Main Scale Division LC என்பது Least Count C என்பது Vernier Scale D என்றும் அழைக்கலாம் D என்று நான் அழைக்கிறேன் கொடுத்த வெர்னியருக்கு LC யய் கணக்கிடுகிறோம் இதுதான் M D n n என்றாள் டிவிஷனின் எண்ணிக்கை ஒரு வெர்னியர் காலிப்பரில் இரண்டு பாகங்கள் உள்ளன ஓன்று மெயின் ஸ்கேள் L பிரேமிள் பொறிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேள் மீது சறுக்கும் இதுதான் மெயின் ஸ்கேள் ஒரு பிளாக் அதன்மேல் சறுக்குவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இதான் வெர்னியர் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேலின் சறுக்கும் குணத்தாள் அதற்கு ஸ்லைடிங் காலிப்பர் என்ற பெயரும் உண்டு மெயின் ஸ்கேலில் அளவுகள் மில்லி மீட்டரில் இருக்கும் அதற்கு லீஸ்ட் கவுண்ட் ஒரு மில்லி மீட்டர் ஆகும் வெர்னியரின் கிராஜுவேஷன்ஸ்கள் முன் வரிசையிலலோ அல்லது பின்வருசயிலோ பொறிக்கப்பட்டிருக்கும் வெர்நியர் காலிபர் அதனுடைய சென்சிட்டிவிட்டியயை பொருத்து ஸ்டைன்லேஸ் ஸ்டீல் அல்லது ஸ்டீல்ளால் ஆனதாகும் இதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங் மற்றும் இதுதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இதில் ஒரு பொருளை வைத்தால் முதலில் அதனின் வெளிப்புறத்தையும் மற்றும் உட்புரத்தையும் அளவீடு செய்யலாம் உதாரணமாக ஒரு ஷேப்டை அதன் மேல் வைக்கலாம் வெளிப்புறத்திற்காக இதை பார்க்கலாம் உட்ப்புறத்திற்காக இதை நீங்கள் பார்க்கலாம் முதலில் நாம் அதை மெயின் ஸ்கேலில் சறுக்க வேண்டும் பிறகு 0 வுக்க்கு என்ன வால்யு என்று பார்க்க வேண்டும் மெயின் ஸ்கேல் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் எங்கே ஒன்று போகிறது என்பதை பார்க்க வேண்டும் வெர்னியர் டெப்த் காஜ் நம்மிடம் உள்ளது வெர்னியர் டெப்த் காஜ் மிகவும் வெர்சடைல் கருவியாகும் இதன் அடிப்பகுதியில் மழுங்கிய முனையை பார்க்கலாம் அதனுடன் சறுக்குவதற்கும் லூசு செய்வதற்கும் நெட்டை பார்க்கலாம் மெயின் ஸ்கேள் கீழே உள்ளது மற்றும் அதிகமான போர்ஸ்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதனால் அது விலகாது சரி இதுதான் டெப்த் காஜ் இங்கே அதில் ஒரு காம்பனன்டயோ வேறு ஏதாவதயோ வைத்துக்கொள்ளாம் இதுதான் காம்பனன்ட் இதுதான் டெப்த் மற்றும் இதுதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன் மற்றும் இதுதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் முதலில் சறுக்கி 0 வேல்யூவை பெற வேண்டும் பிறகு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மேட்சிங் வேல்யூவுடன் பெருக்கல் வேண்டும் அதை மீண்டும் 0 5 ஆல் பெருக்கி தேவையான பதிலை பெறலாம் வெர்னியர் ஹைட் காஜ் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதனால் அதைப் பற்றி அதிகமாக பார்க்க தேவையில்லை இப்பொழுது இங்கே இருப்பது ஒரு ஸ்குரூ அதை நீங்கள் வைக்கும் பொழுது அந்தப்பகுதி ரெபரென்ஸ் பிளேன் மேல் படும் பிறகு அதை இறுக்க வேண்டும் மற்றும் ஸ்கேளை வெளியே எடுத்து நீக்க வேண்டும் மற்றும் ரீடிங்சை நீங்கள் பார்க்கலாம் வெர்னியர் ஹைட் காஜ் அதனைப் போல் தான் அதனால் அதைப் பற்றி அதிகமாக பார்க்க தேவையில்லை இதுதான் வெர்னியர் டெப்த் காஜ் மற்றும் வெர்னியர் ஹைட் காஜ் மாதிரியே செயல்படும் என்னிடம் இருப்பது வெர்னியர் ஹைட் காஜ் இதுதான் வெர்னியர் ஹைட் காஜ் இதனை சர்பஸ் பிளேட் மேல் வைக்கலாம் இதுதான் சர்பஸ் பிளேட் சர்பேஸ் பிளேட்டின் ரெபெரன்சும் அடிப்பகுதியில் உள்ள பிளாட்டும் ஒன்றிருக்கும் ஆனால் இந்த பிளேனுக்கு உங்களுக்கு எந்தவித ஆங்கில் θ வேல்யுவும் கிடைக்காது சரி இதுதான் ஹைட் காஜ் மறுபடியும் டெப்த் காஜ்ஜின் கோட்பாட்டையே கொண்டது உங்களிடம் வெர்னியர் உள்ளது உங்களிடம் மெயின் ஸ்கேல் டிவிஷன் உள்ளது மற்றும் இங்கே நீங்கள் உங்களது எண்டு சர்பேசை வைக்கலாம் அல்லது சிறிய அட்டாச்மெண்ட்டை உருவாக்க முயற்சிக்கலாம் மற்றும் சிலிண்ட்ரிக்கல் பொருளை வைத்து அளவீடு செய்ய துவங்கலாம் உதாரணமாக ஒரு பிளாட் பிளேட் உங்களிடம் இருந்தால் மற்றும் அதை அளவீடு செய்ய மற்றும் சில அப்ளிகேஷனுக்கு கோடுகள் வரைய விரும்பினால் இதற்காக ஒரு வொர்க் பீஸ்சை எடுத்து இயந்திரத்தில் பிளேட்டாக மாற்ற வேண்டும் பின்பு அதை சர்ப்பேஸ் பிளேட்மேல் வைக்க வேண்டும் பின்பு ஹைட் காஜய் பயன்படுத்த வேண்டும் அதனுடைய மேல் பரப்பில் ஸ்கிரைப் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதனால் நமக்கு தேவையானது கிடைக்க முயற்சி செய்யலாம் இதன் மூலம் மேலும் மெஷினிங்கிற்காக பஞ்சிங் அல்லது நாம் விருப்பப்பட்ட ஆபரேஷனை செய்யலாம் சிறிய உதாரணம் ஒன்றைப் பார்ப்போம் ஒரு காலிபரின் ஜாவ் எந்தவித தேவையற்ற பிரஷர் இல்லாமல் கலோரிமீட்டறின் உள்சுவரை ஒட்டி இருக்கின்றது இந்த கருவிகளைப் பயன்படுத்தும் போது மிகவும் அதிகமான பிரஷரை செலுத்தக் கூடாது அதனால் தான் ஸ்கிரேவ் காஜில் வெர்னியர் ஸ்குரூ ஹெட்டை திருகும் பொழுது கிளிக் சத்தம் வரும் வரை காத்திருக்கவும் ஏனென்றால் கிளிக் சத்தம் வரும் போது சிலிண்டரிகள் காம்போனென்ட் மீது சீராக பிரஷர் செலுத்தப்படும் வெர்னியர் ஸ்கேளில் உள்ள ஜீரோ நிலை அல்லது மெயின் ஸ்கேளில் உள்ள ரீடிங் 3 48 ஆகும் ஆறாவது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவிஷனுடன் பொருந்துகிறது காலிப்பருடைய வெர்னியர் கான்ஸ்டன்ட் 0 01 சென்டிமீட்டர் ஆகும் கலோரிமீட்டறுடைய இன்டர்ணல் டயாமீட்டரை கண்டுபிடிக்க வேண்டும் அதை வெர்னியர் ஸ்கேளில் பார்க்கும் பொழுது 0 error of minus 0 03 centimeter அதாவது அங்கே இன்ஸ்றுமெண்டல் பிழை இருந்திருக்கிறது அன்றாட பயன்பாட்டினால் சேதம் ஏற்பட்டுள்ளது அதனால் அங்கே பிழையாக 0 3 இருக்கிறது சரி இப்பொழுது ஒரு ப்ராப்ளத்தை முயற்சி செய்வோம் அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் 3 48 சென்டிமீட்டர் ஆகும் ஆனால் லீஸ்ட் கவுண்ட் 0 01 சென்டிமீட்டர் ஆகும் ஆகையால் வெர்னியர் கோயின்டண்ட்ஸ் ஆறாவது டிவிஷன் ஆகும் இப்பொழுது அந்த ரீடிங் எதை காண்பிக்கிறதோ அதுதான் MSD ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் என்றும் அழைக்கலாம் நான் அதை MSR என்று மாற்றுகிறேன் மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் ஸ்கேல் கோயிசிடென்ஸ் X L C இது 3 486 X 0 1 இவை 3 54 சென்டிமீட்டர் ஆகும் Main scale reading 3 48 cm Least Count 0 01 cm Vernier Coinciding 6 Measured Reading Main Scale Reading M C 3 54 cm Corrected Reading Measured Reading - Error 3 57 cm அதில் பிழை இருப்பதால் கரெக்டெட் ரீடிங் என்று குறிப்பிட வேண்டும் கரெக்டெட் ரீடிங் என்பது ரீடிங் ஸிரோ எற்றர் அதாவது 3 54 0 03 3 57 சென்டிமீட்டர் ஆகும் ஆகையால் இதுதான் கரெக்டெட் ரீடிங் ஆகும் இந்த ப்ராபிளத்தில் மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் X LC இதுதான் நமக்கு கிடைத்தது இதனை மைனஸ் வால்யூ என்று சொல்லலாம் அதனால் ரீடிங் மைனஸ் பிழையாகும் இந்த மைனஸ் காம்பென்சேட் ஆகிவிடும் அதனால் அது பிளஸ் ஆக மாறிவிடும் அதனால் கடைசியாக 3 57 ஆகிவிடும் இப்பொழுது இன்னொரு ப்ராப்ளத்தை பார்ப்போம் காலிபரின் மெயின் ஸ்கேல் மில்லிமீட்டரில் பொறிக்கப்பட்டிருக்கும் மற்றும் மெயின் ஸ்கேலின் 19 டிவிஷன்கள் வெர்னியர் ஸ்கேலின் 20 டிவிஷன்களுக்கு சமமாகும் ஒரு சிலிண்டரின் டயாமீட்டரை அந்த கருவியின் மூலம் அளவீடு செய்யும்பொழுது மெயின் ஸ்கேளில் 35 டிவிஷன்சாவும் மற்றும் வெர்னியர் ஸ்கேளில் 4 வது டிவிஷன்சை ஒன்றுபட்டு இருக்கும் S L C மற்றும் சிலிண்டரின் ரேடியசை கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் முதலில் லீஸ்ட் கவுண்ட்டை கண்டுபிடிப்போம் அதாவது இது மெயின் ஸ்கேல் டிவிஷன் 0 1 சென்டிமீட்டர் ஆகும் உங்களுக்கு 20 வெர்ணியர் ஸ்கேல் டிவிஷன் வேண்டுமென்றால் அது 19 MSD க்கு சமமாகும் VSD என்பது 1920 MSD ஆகும் அதாவது 0 095 சென்டிமீட்டர் ஆகும் இதுதான் லீஸ்ட் கவுண்ட் இதுதான் VSD லீஸ்ட் கவுண்ட் என்பது MSD VSD என்பது 0 095 அதாவது 0 05 சென்டிமீட்டர் ஆகும் இதுதான் லீஸ்ட் கவுண்ட் இப்பொழுது சிலிண்டரின் ரேடியசை கண்டுபிடிக்கலாம் Least Count M D 0 1 cm 20 V D 19 M S D 1920M 095 cm Least Count M D - V 005 cm Radius of Cylinder Main Scale Reading 36 mm 3 5 cm Diameter M R V C 3 005 3 5 0 02 3 52 cm Radius 3 52 2 1 76 cm இப்பொழுது சிலிண்டரின் ரேடியஸ் இங்கே மெயின் ஸ்கேல் ரீடிங் 35 மில்லிமீட்டராகும் அது 3 5 சென்டீமீட்டர் ஆகும் ஏனென்றால் சீரான ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன் அதனால் டயாமீட்டர் என்பது மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் கோயின்ஸிடன்ஸ் x லீஸ்ட் கவுண்ட் ஆகையால் அது 3 5 வெர்னியர் 4 மற்றும் லீஸ்ட் கவுண்ட் 0 52சென்டிமீட்டர் ஆகும் நமக்கு தேவை ரேடியஸ் ஆனால் நமக்குக் கிடைத்தது டயாமீட்டர் அதனால் 3 522 அதாவது 1 76 சென்டிமீட்டர் ஆகும் இது ஒரு எளிமையான ப்ராப்ளம் ஆகும் இப்பொழுது நாம் உண்மையாக நிகழ்கின்ற சில உதாரணங்களைப் பார்ப்போம் நாம் அளவீடு செய்தது டிவிஷன் ஆகும் மற்றும் அதிலிருந்து லீஸ்ட் கவுண்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம் பிறகு அதிலிருந்து சிலிண்டரை கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம் அடுத்ததாக மைக்ரோமீட்டரின் வெளிப்புறத்தை பார்ப்போம் மைக்ரோமீட்டரின் வெளிப்புறத்தில் C பிரேமுடன் ஸ்டேஷனேரியாக இருக்கும் இதுதான் மைக்ரோமீட்டரின் வெளிப்புறம் ஆகும் மக்கள் இதனை ஸ்கிரிவ் காஜ் என்று அழைப்பார்கள் இங்கே 0 முதல் 25 வரை இருக்கின்றது இதுதான் கொடுக்கப்பட்ட லீஸ்ட் கவுண்ட் இதுதான் மெயின் ஸ்கேல் இதுதான் வெர்னியர் ஸ்கேல் மற்றும் இங்கே இருப்பது தான் அந்த ஸ்குரு இங்கே அந்த கா ம்பனென்ட்டை வைக்க முயற்சித்த பிறகு க்நோபை கிளிக் என்ற சத்தம் வரும் வரை சுழற்ற வேண்டும் கிளிக் என்ற சத்தம் வந்தவுடன் சீரான பிரஷர் அதன் மேல் செலுத்தப்படும் இப்பொழுது சுழற்றுவதை நிறுத்தி வெர்னியர் ஸ்கேல் மற்றும் மெயின் ஸ்கேலில் உள்ள ரீடிங்கை பார்க்கலாம் அதில் இருப்பது சீ பிரேம் இதனுடன் அசையாத ஆன்வில் மற்றும் அசையக் கூடிய ஸ்பிண்டில் உள்ளது ஸ்பிண்டிளின் அசைவை ப்ரேஸிஸின் கிரௌண்ட் ஸ்கிரெவ் மூலம் கட்டுப்படுத்த முடியும் ஸ்பிண்டிளானது நகராத ஸ்பிண்டில் நட்டில் சுழலும் போது நகரும் கிராஜுவிட்டிட் ஸ்கேளானது நகராத ஸ்லீவ் மற்றும் சுழலக் கூடிய திம்பளேயுடன் பொருந்தி இருக்கும் ஆன்வில் மற்றும் ஸ்பிண்டிளின் முகங்களை ஒன்று சேர்த்தால் திம்பளின் 0 டிவிஷனும் ஸ்லீவின் 0 டிவிஷனும் ஒன்று பட்டிருக்கும் அதனால் மெசர் செய்வதற்கு முன் இவைகளை மிகவும் நெருக்கமாகக் கொண்டு வர வேண்டும் பின் இது 0 மற்றும் இது 0 தானா என்று சரிபார்க்க வேண்டும் பின்பு இந்த 0 மற்றும் அந்த 0 வும் இணையானதா என்பதை சரிபார்க்க வேண்டும் பின் 0 வை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் பிழையை குறித்து வைத்துக் கொண்டு திருத்தம் செய்ய வேண்டும் இந்த மைக்ரோமீட்டரில் இதுதான் வெளிப்புறத்து மைக்ரோ மீட்டர் இதுதான் வெர்னியர் மைக்ரோமீட்டர் இங்கே நீங்கள் பார்ப்பது வெர்னியர் ஸ்கேல் மற்றும் இதுதான் திம்பிள் இந்த திம்பிள் என்பது ஒரு நட் அது இடது புறத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் மற்றும் இங்கே இருப்பது தான் ஸ்லீவ் ஸ்கேல் இதுதான் மாஸ்டர் மெயின் ஸ்கேல் மைக்ரோமீட்டறால் மிகவும் அக்குரட்டாகா 0 0 அல்லது 10 microns வரை சிறப்பாக கொடுக்க முடியும் மைக்ரோமீட்டர் மேல் வெர்னியர் ஸ்கேல் வைப்பதினால் அடுத்த டெசிமல் இடத்திற்கு ரீடிங்கை எடுக்க முடியும் அதனால் 1 micron வரை வெர்னியர் மைக்ரோமீட்டரில் துல்லியமாக அளவீடு செய்ய முடியும் இதுதான் திம்பிள் ஸ்கேல் இவைகள்தான் கிராஜுவேஷன்ஸ் மற்றும் இது தான் ஸ்லீவ் தெளிவாக அளவீடு செய்வதற்கு சமீபத்தில் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் உபயோகிக்கப்படுகிறது ஆங்கிளை அளவீடு செய்ய கோட்பாடுகளை பின்பற்றாவிட்டால் இரண்டு வேல்யூஸ்கள் கிடைக்கலாம் அதிலிருந்து விடுபடுவதற்காக தற்பொழுது டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது சமீப காலத்தில் மிகவும் பிரபலமாக மல்டி பன்க்ஷனள் டிஜிட்டல் மீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது இதில் எளிதாக ரீடிங்சை அளவீடு செய்யலாம் அழுத்தும் பட்டன் ஒன்று ரீடிங்சை டெசிமலில் இருந்து இன்ச்சிற்க்கு மாற்றும் வயிஸ் வெர்சாவாகவும் மாற்றும் இன்றும் மக்கள் டெசிமலையே பயன்படுத்துகின்றனர் சிலர் மெசர்மென்டிற்காக மில்லிமீட்டரும் மற்றும் சிலர் இன்ச்சையும் பயன்படுத்துகின்றனர் ஒரு குவார்ட்டர் என்பது ஒரு இன்ச்சின் ¾ ஆகும் சாதாரண மேனுவல் டிஸ்ப்ளே யில் மாற்ற முடியாததை அழுத்தும் பட்டனாள் எளிதில் இதை மாற்றிக் கொள்ளலாம் ஸ்பின்ட்ளின் எந்த ஒரு நிலையையும் 0 வாக மாற்றிக் கொள்ளலாம் மற்றும் டாலரண்சை குறிப்பிடாமலே கருவியை பயன்படுத்தி ஒரு பொருளை இன்ஸ்பெக்ட் செய்ய முடியும் பின்பு உங்களிடம் ஸ்டாண்டர்ட் இருந்தது நீங்கள் அதை ஸ்டாண்டர்ட்டாக மாற்றிக் கொண்டீர்கள் நீங்கள் பட்டனால் ரீசெட் செய்து 00 வாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த 25 ளிருந்து வேறுபாட்டை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அந்த கருவியை கம்ப்யூட்டரிலும் இணைக்கலாம் மற்றும் இன்றைய ஸ்டாடிஸ்டிகல் தகவல்களான மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்சு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் மீன் என்பது டேட்டாவின் ஆவரேஜ் ஆகும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்பது டேட்டாவின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் ரேஞ்சு என்பது மதிப்பு போகக் கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அளவு ஆகும் நீங்கள் மூன்று டெசிமல்கள் வரை இருப்பதைப் பார்க்கலாம் இதுதான் இன்ச்சிலிருந்து மில்லிமீட்டருக்கு மாற்ற கூடிய ஒன்று மற்றும் மற்றவைகளையும் இங்கே பார்க்கலாம் இதுதான் லீஸ்ட் கவுண்ட் இதில் ஒரு மைக்ரோமீட்டர் வரை இருக்கும் மைக்ரோமீட்டரினுள் 5 முதல் 25 மில்லிமீட்டர் வரை அளவீடு செய்யலாம் இதுதான் உட்புற மைக்ரோமீட்டர் இது மைக்ரோமீட்டறின் வெளிப்புறம் ஆகும் நாம் உட்புற மைக்ரோமீட்டரை வைத்து மற்ற உபகரணங்களையும் அதனைப் போல் பின்தொடர செய்யலாம் அதனால் உங்களிடம் மெயின் ஸ்கேல் ரீடிங் திம்பிள் திம்பிள் ஸ்குரு ஆகியவை இருக்கும் இவைகள் தான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்க்ஸ் மற்றும் மதிப்பை எடுக்க முயற்சிக்கலாம் இது வேறொரு வகையை சேர்ந்த உட்புற மைக்ரோமீட்டர் இது சிறிது தரம் உயர்ந்ததாகும் இந்த கருவி அபிஸ் விதியுடன்Abbe's law இணங்குகிறது அபிஸ் பிழையை பற்றி பின்பு பார்க்கலாம் அபிஸ் விதி மற்றும் மைக்ரோமீட்டறின் உட்புற ஆக்சிசும் லைன் ஆப் மெசர்மென்ட்டும் ஒன்றாகும் அதனால் அபிஸ் விதி மிகவும் முக்கியம் அபிஸ் விதி என்பது அடிப்படையாக ஆங்கிள் பிழை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு சிலிண்டரின் உட்புற டயாமீட்டரை அளவீடு செய்வதற்கு இது பயன்படும் இந்த உட்புற டயாமீட்டர் செட்டை வைத்து நிறைய ஆக்சஸரீஸ்களை கூட்டி கொள்ளலாம் மெசரிங் ஹேட்டு தான் முக்கியமான பகுதி அதில் மேற்புற மைக்ரோமீட்டரைப் போல் திம்பல் பேரல் மேல் நகறும் இது தான் திம்பல் இங்குதான் நகர்தல் நடக்கிறது அதை நீங்கள் லாக் செய்யலாம் மற்றும் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் அக்குரசியயை மில்லிமீட்டரிலோ அல்லது இஞ்சிளோ பார்க்கலாம் இதில் நிறைய ஆட் ஆன்ஸ்களை கூட்டிக் கொண்டு வேள்யூசை சரியாக அளவீடு செய்யலாம் இதுதான் டெப்த் மைக்ரோ மீட்டர் இதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இதுதான் டெப்த் மீட்டர் இதுதான் திம்பிள் மெயின்ஸ் ஸ்கேல் ரீடிங் மற்றும் வெர்னியர் உங்களிடம் இருக்கிறது இதில் இன்னொன்றும் இருக்கிறது அதுதான் புலோட்டிங் கேரேஜ் மைக்ரோமீட்டர் ஒரு புலோட்டிங் கேரேஜ் மைக்ரோமீட்டர் கருவியானது திரேட் பிளக் காஜஸ்சை அக்குரட்ட்டாக அளவீடு செய்ய பயன்படுத்தப்படுகிறது மேசரிங் திரேட்ஸ் ஒரு முக்கியமான பேராமீட்டராகும் அதனால் புலோட்டிங் கேரேஜ் மைக்ரோமீட்டர் திரேட் பிளக் காஜை அளவீடு செய்ய பயன்படுகிறது காஜ் டைமென்ஷனான வெளிப்புற டயாமீட்டர் பிட்ச் டயாமீட்டர் ரூட் டயாமீட்டர் ஆகியவற்றை இந்தக் கருவியால் அளவீடு செய்யலாம் இதுவரை நாம் நீளம் உயரம் மற்றும் ஆழத்தை மட்டுமே அளவீடு செய்தோம் இப்பொழுது திரட்டையும் அளவீடு செய்வோம் கேரியேஜில் ஒரு பக்கம் நிலையான ஸ்பின்ட்டிளுடன் மைக்ரோமீட்டர் இணைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நகரக்கூடிய மைக்ரோமீட்டரின் ஸ்பின்டில் மறுபக்கம் உள்ளது இதுதான் புலோட்டிங் கேரேஜ் மைக்ரோமீட்டர் கேரியேஜில் ஒரு பக்கம் நிலையான ஸ்பின்ட்டிளுடன் மைக்ரோமீட்டர் இணைக்கப்பட்டிருக்கிறது மறுபக்கம் பிலோட்டிங் ஆகவும் உள்ளது கேரியேஜானது V கையேடு வேய்சில் அல்லது அண்டிப்பிரிக்ஷன் கையிடு வேய்சில் நகரும் அந்த கையிடு வேய்ஸ்கல் சென்டர்கள் நடுவில் பொருத்தப்பட்டிருக்கும் பிளக் காஜின் ஆக்சிசுக்கு பேரலல்ளான திசையில் நகர்வதற்கு வசதி செய்யும் அதனால் பொருளானது சென்டர்கள் நடுவில் பிடிக்கப்பட்டிருக்கும் மற்றும் ரூட் டயாமீட்டர் திரேட் ப்ரொபைல் ஆகியவற்றை மைக்ரோமீட்டர் மூலம் அளவீடு செய்யலாம் மைக்ரோமீட்டரிடம் நகரக்கூடிய ஸ்பின்டிளின் லீஸ்ட் கவுண்ட் 0 002 mm ஆகும் 0 2 என்றால் அது மைக்ரான்ஸ் என்று அழைக்கலாம் NABL ளின் சான்றிதழ் பெற்ற காஜ் கேலிபரேஷன் சோதனைக் கூடத்தில் திரேட் பிளக் காஜ் மெசர்மென்ட்டிற்க்கு பயன்படுத்தப்படுகிறது இதுதான் ப்ளோட்டிங் வகை இங்கே நீங்கள் பார்ப்பது ஒரு கருவி அதை வைத்து நீங்கள் அளவீடு செய்யலாம் சென்டர்களுக்கு நடுவில் அதை வைத்து இறுக்க திருகி லாக் செய்த பின்பு டீவியேஸனை அளவீடு செய்யலாம்